நாம் முதலில் இந்த தொகுதியில் ஆப்டிகல் ஃபைபருக்குள் அலை பரவுதல் பற்றி படிக்க தேவையான சில அடிப்படையான மின்காந்த கோட்பாடுகளை பற்றி மதிப்பாய்வு செய்வோம் மின்காந்த அலையின் நடத்தையை அதன் எல்லைகளில் பார்ப்போம் அதன் பிறகு ஆப்டிகல் அலை வழிகாட்டிகளை உருவாக்குவதற்கான அடிப்படை மொத்த உள் பிரதிபலிப்பின் நிகழ்வுகளையும் பார்ப்போம் எனவே இப்போது மின்காந்த புலங்களை விவரிக்கும் மின்காந்தக் கோட்பாட்டைப் பற்றி பேசுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம் There are 4 electromagnetic fields which are primary concerned to us these electromagnetic fields are called as electric field நான்கு மின்காந்த புலங்கள் உள்ளன அவை நமக்கு முதன்மையானவை இந்த மின்காந்த புலங்கள் மின்சார புலம் என்று அழைக்கப்படுகின்றன E"r t இது ஸ்பேசில் உள்ள நிலை மற்றும் மின்சார புலம் ஆகிய இரண்டின் செயல்பாடாகும் E' சில நேரங்களில் மின்சார புல தீவிரம் என்று அழைக்கப்படுகிறது நம்மிடம் D' எனப்படும் பிற புலம் உள்ளது இது மின்சார பிளக்ஸ் அடர்த்தி இது மீண்டும் நிலை மற்றும் நேரம் ஆகிய இரண்டின் செயல்பாடாக இருக்கும் நம்மிடம் உள்ள H' காந்தப்புலம் அல்லது சில நேரங்களில் காந்தப்புல தீவிரம் என்றும் அழைக்கப்படுகிறது நேரத்தின் செயல்பாடுகளாக பிளக்ஸ் அடர்த்தி உள்ளது இது நிலை மற்றும் நேரம் ஆகிய இரண்டின் செயல்பாடாகும் இந்த அளவுகள் நிலைகளின் வெக்டர் r' மற்றும் ஒவ்வொரு நிலையிலும்குறிப்பிடப்படும் மற்றும் அந்தந்த நேரத்தின் அடிப்படையிலும் இவை மாறும் இந்த அளவுகள் தான் வெக்டர்கள் எனவே இவை அனைத்தும் வெக்டர் புலங்கள் என்று கூறப்படுகின்றன இந்த வெக்டர்களின் E' D' H' and B' மூலம் என்னவென்றால் சார்ஜ் மற்றும் மின்னோட்டம் ஆகும் சார்ஜ் நிலையின் செயல்பாடுகளாக குறிப்பிடப்படுகின்றன மேலும் அவை நேரத்தைப் பொறுத்து மாறலாம் அதனால்சார்ஜ் அளவு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மின்னூட்ட பட்டால் இருக்கும் அங்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் இருக்கும் சார்ஜ் அடர்த்தி ஒருஸ்கேலார் அளவு ஆகும் நாம் இதை எப்போதும் σ என்ற குறியீட்டின் மூலம் குறிப்பிடுவோம் பொதுவாக சார்ஜ் விநியோகம் என்பது தொகுதி சார்ஜ் அடர்த்தி மற்றும் இது ஒரு நேரம் மற்றும் ஸ்பேஸ் ஆகிய இரண்டின் செயல்பாடாக இருக்கும் மற்றும் இது ஒரு ஸ்கேலார் புலம் ஆகும் ஏன் இது ஒரு ஸ்கேலார் புலமாக அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் பெறுவது ஒரு ஸ்கேலார் சார்ஜ் அடர்த்தி ஆகும் மற்றும் நம்மிடம் ஒரு வெக்டர் புலமும் உள்ளது இந்த வெக்டர் புலம் சார்ஜ் அடர்த்தி புலம் ஆகும் இது ஒரு ஸ்பேஸ் மற்றும் நேரத்தின் செயல்பாடாக இருக்கும் இப்போது நீண்ட காலமாக இந்த அளவுகளால் விவரிக்கக்கூடிய மின்சார நிகழ்வுகள் காந்த நிகழ்வுகளுடன் நெருக்கமாக தொடர்புடைய இந்த மூன்று அளவுகளிலிருந்து வேறுபட்டவை என்று நினைக்க பட்டு இருக்கிறது நீண்ட காலமாக மக்கள் மின்சார நிகழ்வுகளை தனித்தனியாக காந்த நிகழ்வுகளை தனித்தனியாக ஆய்வு செய்தனர் ஆனால் பின்னர் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஃபாரடேயின் Faraday's சோதனை முடிவுகளால் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பது நமக்கு தெரியவந்ததுமற்றும் இந்த முழுமையான மின்காந்த மாதிரி மின்சாரம் மற்றும் காந்தவியல் தொடர்பான அனைத்து முந்தைய ஆராய்ச்சிகளையும் மேக்ஸ்வெல் Maxwell's வழங்கியது எனவே மின்காந்தக் கோட்பாடு அல்லது மின்காந்த மாதிரியைப் பற்றி பேசும்போது மேக்ஸ்வெல்லின் Maxwe's சமன்பாடுகளுடன் தொடங்குவோம் அவை மேக்ரோஸ்கோபிக் அளவில் நிகழும் அனைத்து மின்காந்த நிகழ்வுகளுக்கும் பொருந்தும் அவை அணு அளவீடுகளை விட கணிசமாக பெரியதாக இருக்கும் அளவீடுகளில் நிகழ்கின்றன மின்காந்தக் கோட்பாட்டின் அடிப்படையில் எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களின் நடத்தைக்கு நிச்சயமாக ஒரு தொடர்புடைய கோட்பாடு உள்ளது ஆனால் அந்த தூரங்களில் ஒருவர் குவாண்டம் கோட்பாட்டின் மூலம் மின்காந்தக் கோட்பாட்டை நிரப்ப வேண்டும் எவ்வாறாயினும் மேக்ஸ்வெல்லின் maxwell'sசமன்பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட மின்காந்தக் கோட்பாட்டைப் படிக்கும் பெரும்பாலான மேக்ரோஸ்கோபிக் நிகழ்வுகளுக்கு நாம் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை வழக்கமாக E' D' H' மற்றும் B' ஆகிய நான்கு சமன்பாடுகள் ஆக குறியீடு செய்வோம் σ மற்றும் J' என்ற இரண்டு சமன்பாடுகளை மற்றுமொரு சார்ஜ் சேமிப்பு அல்லது மின்னோட்ட தொடர்ச்சி என்ற சமன்பாட்டின் மூலம் தொடர்பு படுத்த முடிகிறது நான் இப்போது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை எழுதுகிறேன் இவை என்ன என்பதை நான் சுருக்கமாக விளக்குகிறேன் துரதிர்ஷ்டவசமாக இங்கு மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாடு அல்லது மின்காந்தக் கோட்பாடு பற்றி விரிவாக பேச முடியவில்லை இந்த இடைவெளியை நிரப்ப சில உரைநடை புத்தகங்களை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் மொத்தம் நான்கு மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாடுகள் உள்ளன மற்றும் இதற்கு திட்டவட்டமான ஒழுங்கு இல்லை இருப்பினும் என் சொந்த விருப்பத்தின் பேரில் இரண்டு கேர்ள் சமன்பாடுகள் உடன் எழுத துவங்குகிறேன் இதற்கு பிறகு இரண்டு வேறுபாடு சமன்பாடுகள் வருகின்றன முதலாம் கேர்ள் சமன்பாடு என்பது ஃபாரடேஸ் லா Faraday's Law என்று அழைக்கப்படுகிறது நாம் இப்போது ஒரு லூப் அல்லது ஒரு கடத்தியைக் கருத்தில் கொண்டால் அங்கு ஒரு காந்தப் ஃப்ளக்ஸ் நடைபெறுகிறது இந்த காந்தப் ஃப்ளக்ஸ் காந்தப் ஃப்ளக்ஸ் அடர்த்தியின் ஒருங்கிணைப்பால் வழங்கப்படுகிறது ஆகவே இந்த காந்தப் ஃப்ளக்ஸ் நேரத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருந்தால் கடத்தியைச் சுற்றி ஒரு ஈ எஃப் தூண்டப்படும் இந்த தூண்டப்பட்ட ஈ எஃப் மேலும் ∫E dl என்பதுடன் தொடர்புடையது ஆகும் நான் இந்த சமன்பாடுகளை வேறுபட்ட வடிவங்கள் என்று அழைக்கிறேன் இந்தலாவை இன்னும் சிறப்பாக ஒருங்கிணைந்த தோற்றத்தில் எழுதுவேன் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மின்சார புலம் என்பது டஞ்சென்ஷியல் ஆகும் இந்த லூப் ஒருங்கிணைப்புக்கு பங்களிக்கும் ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட பாதையின் லைன் ஒருங்கிணைப்பு ஆகும் இந்த லைன் ஒருங்கிணைப்பு தான் ஈ எஃப் ஐ கொடுக்கும் மற்றும் உருவாக்கப்பட்ட ஈ எஃப் மொத்த மாற்றம் அல்லது காந்தப் ஃப்ளக்ஸ் மாற்றத்தின் ψm நேர விகிதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட நடத்துதல் வளையத்தால் வரையறுக்கப்பட்ட மேற்பரப்பில் ஃப்ளக்ஸ் அடர்த்தி வெக்டர் ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த காந்தப் ஃப்ளக்ஸ் ஒரு குறிப்பிட்ட நடத்துதல் லூப்பால் கட்டுப்படுத்தப்படுகிறது இரண்டாவது சமன்பாடு ஈ எஃப் ஆகியவற்றை வரையறுத்துள்ளதைப் போலவே காந்தப்புலங்களுக்கும் பொருந்தும் தவிர மிகவும் ஒத்த விஷயங்களைச் சொல்கிறது மற்றும் எவரும் எம் எஃப் ஐ வரையறுக்க முடியும் எஃப் ∫H' dl என்ற கோட்பாட்டின் மூலம் குறிக்கப்படுகிறது நான் ஒரு மூடிய லூப்பை பார்க்கிறேன் என்றால் இது மூடிய லூப் வளைய எம் எஃப் ஆக இருக்கும் எனவே இது வேறுபட்ட வடிவத்தில் தொடர்புடைய அளவுகள் ஆன Ñ×H' ஆகும் இது முதலில் தற்போதைய அடர்த்தி வெக்டர் J ' இது முதலில் தற்போதைய மின்னோட்ட அடர்த்தி J' வெக்டர் என்று கருதப்பட்டது இந்த கேர்ள் அல்லது காந்த உந்து சக்தி எம் எஃப் தற்போதைய அடர்த்தி J' காரணமாக மட்டுமே என்று முதலில் கருதப்பட்டது இருப்பினும் பின்னர் மேக்ஸ்வெல் இடப்பெயர்வு மின்னோட்ட அடர்த்தி எனப்படும் மிக முக்கியமான சொல்லைச் சேர்த்தார் இந்த நேர இடப்பெயர்வு சார்ஜ் அடர்த்தி என்பது மின்சார ஃப்ளக்ஸ் அடர்த்தியின் மாற்றத்தின் நேர வீதமாகும் எனவே இந்த ஃப்ளக்ஸ் அடர்த்தியின் நேர வீத மாற்றம் D' மின்னோட்டத்தைப் போல செயல்படும் தொடரும் அந்த பகுதிகளில் கடத்தல் மின்னோட்டம் சாத்தியமில்லை அது கடத்தல் மின்னோட்டம் J' வெக்டர் ஆகும் மேலும் இரண்டு கோட்பாடுகள் உள்ளன அதில் ஒன்று ∇ இது வெறுமனே D' என்ற புலத்திற்கான ஆதாரம் தொகுதி சார்ஜ் அடர்த்தி என்று கூறப்படுகிறது உங்களிடம் நான்காவது சமன்பாடு உள்ளது இது ∇ B' 0 என்று கூறுகிறது இது காந்தப்புலங்களின் எந்த ஆதாரம் இல்லை என்று அர்த்தமல்ல அவை காந்தப்புல லைன் அல்லது காந்தப் ஃப்ளக்ஸ் லைன் B' என்பது உங்களுக்குத் தெரியும் எந்த தொடக்கமும் அல்லது இறுதி புள்ளியும் இல்லை காந்த சார்ஜ் போன்ற எதுவும் இல்லை மின்சார சார்ஜ் இருப்பதைப் போலவே காந்தப்புலங்களையும் உருவாக்க முடியும் மின்சார சார்ஜ் மின்சார புலம் லைன்களை உருவாக்கும் இது நேர்மறை சார்ஜ் ஆகும் புலக் லைன்களை அனைத்தும் எதிர்மறைக் சார்ஜ் ஆக இருந்தால் சார்ஜில் இருந்து வெளியே வருவதைப் போல வரையப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் புல லைன் அனைத்தும் வரும் இருப்பினும் காந்தப்புல லைன்களைப் பொறுத்தவரை மூலங்கள் அனைத்தும் மின்னூட்டங்கள் அதாவது காந்தப்புல லைன் எப்போதும் தொடர்ச்சியான லூப்பில் நிகழும் மின்சார லைன்களை எனவே இவை நான்கு மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகள் ஆகும் இந்த மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் சில கூடுதல் உறவுகளால் வழங்கப்பட வேண்டும் இந்த துணை சமன்பாடுகள் பொதுவாக பொருள் விளக்கங்கள் ஆகும் நான் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஊடகம் சரி என்று கருதுகிறேன் இங்கே D' மற்றும் E' என்ன என்பதைப்பற்றி நேரிடையாக மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் எதுவும் கூறாது இதை விட ஊடகத்தை பற்றிய அமைப்பு அளவுருக்கள் என்ற அடிப்படையில் இந்த உறவுகள் கொடுக்கப்படவேண்டும் இந்த அளவுருக்கள் பெர்மிட்டிவிட்டி ε மற்றும் பெர்மியபிலிட்டி μ ஆகும் இவை ஊடகத்தின் D' என்ற மின் புலத்துடன் தொடர்புடையது B' என்பது ஊடகத்தின் H' புலத்துடன் தொடர்புடையது ஸ்பேஸ் ல் ε ε0 μ μ0 அதனால் இதற்குப் பெயர் ஸ்பேஸ் பெர்மிட்டிவிட்டி மற்றும் ஸ்பேஸ் பெர்மியபிலிட்டி ஆகும் கடைசியில் இன்னொரு முக்கியமான சமன்பாடு உள்ளது அதற்கு பெயர் தொடர்ச்சியான சமன்பாடு ஆகும் இது சார்ஜ் அடர்த்தி ρ அல்லது மாறாக ∂ρv∂t மின்னோட்ட அடர்த்தி உடன் தொடர்புடையது எனவே இதன் பொருள் என்னவென்றால் ஒரு மூடிய மேற்பரப்பை நீங்கள் கருத்தில் கொண்டால் சார்ஜ் அளவு குறைந்து கொண்டே போகிறது என்றால் வெளிப்படையாக அந்த மேற்பரப்பில் இருந்து வெளியே வர வேண்டும் ஒருவேளை சார்ஜ் மேற்பரப்பிலிருந்து வெளியே வந்தால் அது சார்ஜ் அடர்த்தி J ஆகும் மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு மின்னூட்டம் பெறுகிறோமோ அது உள்ளே சார்ஜ் அடர்த்தியின் மாற்றத்தின் நேர வீதம் அல்லது உள்ளே சார்ஜ் மாற்றும் நேர வீதம் என்பதற்கு சமமாக இருக்கும் இதுதான் மாக்ஸ்வல் இன் Maxwell's சமன்பாடுகள் இப்போது அலை சமன்பாடுகளை பற்றி பார்ப்போம் நாம் ஏற்கனவே அலை சமன்பாடுகளை பற்றி சென்ற பகுதியில் பார்த்துள்ளோம் அதனால் நான் நேரிடையாக அலை சமன்பாடுகள் என்னவென்று என்பதை எழுதுகிறேன் எனினும் நாம் அலைசன் பாட்டிற்கான தீர்வை எழுதி பின்னர் இந்த அலைகள் பரவி ஒரு குறிப்பிட்ட எல்லையைத் தாக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பற்றியும் ஆராய்வோம் எனவே முந்தைய தொகுதியில் பெறப்பட்ட அலை சமன்பாடு என்னவாகும் என்று பார்ப்போம் முந்தைய தொகுதியில் ஃபாரடைஸ் லா Fahraday's law மூலம் கேர்ள் சமன்பாட்டை முதலில் எடுத்துக்கொண்டு பின் இரண்டாவது சமன்பாட்டை எடுத்துக் கொண்டதை பார்த்திருக்கலாம் வழக்கமாக நாம் இந்த அலை சமன்பாடுகளை ஸ்லைடு மூலத்திலேயே பயன்படுத்துவதில்லை மூலத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் பயன்படுத்தலாம் ஏனென்றால் இது எங்கு மூலம் இல்லையோ அங்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது சார்ஜ் அடர்த்தி மற்றும் மின்னோட்ட அடர்த்தி வெக்டர் j 0 அதனால் இந்த சமன்பாடுகள் மேலும் எளிமை படுத்தப்படுகிறது மேலும் நமது ஊடகம் நேர் விதமானது ஒரே விதமானது மற்றும் ஐஸோட்ரோபிக் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்தில் B' μ x H' ஆகும் ஆதலால் நான் B' இடத்தில் H' என்று எழுதலாம் மற்றும் நான் கேர்ள் ஐ பயன்படுத்துவதால் நான் ∂∂t செயல்பாட்டை கேர்ள் செயல்பாடு உடன் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் நான் இடது புறத்தை எளிமையாக்கும் போது 2E என்பதை பெறுகிறேன் மேலும் மாறாக வலதுபுறத்தில் - 𝛻 2E என்பதை பெறுவதற்கு பதிலாக - με ∂2 E'∂t2 என்பதை நான் பெறுகிறேன் மற்றும் ஐ ரத்துசெய்து இதை நீக்கலாம் இப்போது இதற்கு ஒரு தீர்வு என்னவென்றால் அலைகள் z திசையில் பரவுகின்றன என்று கருத்தில் கொண்டு அலைகளின் z திசையில்பரவும்போது நாம் Ex0 என்று மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் அதற்கான தீர்வு அலைகளாக இருக்கும் மின்சார புலம் என்பது z மற்றும் நேரத்தின் செயல்பாடாகும் மேலும் இந்த மின்சார புலம் சில E0 ஆல் வழங்கப்படுகிறது இது நிலையானது எனவே இதை நாம் Eox என எழுதலாம் பின்னர்நம்மிடம் ejωt−kz உள்ளது இது ஒரு அலை என்று நாம் கருதினோம் அதன் அதிர்வெண் ω ஆல் வழங்கப்படுகிறது எனவே ω இந்த கோண அதிர்வெண் radiance per sec மூலம் வழங்கப்படுகிறது இங்கு k ωvp அதில் vp என்பது அலையின் கட்ட வேகம் ஆகும் இது தள அலை பரவுவதற்கான நிலையான தறுவாய் புள்ளியின் வேகம் ஆகும் அதனால் ஸ்பேஸ் அல்லது வெற்றிடத்திற்கு vp 1√ με ஆகும் உண்மையில் இந்த கட்ட வேகம் ஒளியின் வேகத்திற்கு சமம் ஏனெனில் μ என்பது மற்றும் εε0 என்பதற்கு சமமாக இருக்கும் ஒரு அலை சட்டம் இருக்கக்கூடிய ஒரே வழி இது மட்டும் நிச்சயமாக இல்லை பரப்புதல் வெக்டர் k' ஆல் விவரிக்கப்படும் பயணிக்கும் திசையில் ஒரு அலை இருக்க முடியும் இதற்கு முந்தைய விவாதத்தில் பரவல் வெக்டர் Z அச்சில் செலுத்தப்பட்டது ஏனென்றால் நான் kzk z z z இப்படி எழுத முடியும் இந்த k zஎனக்கு வெக்டர் k' என்பதை கொடுத்திருக்கும் z z r என்பது ஒரு தளத்திலுள்ள நிலை வெக்டர் ஆகும் r ¿Ф என்ற பெயருக்கு தொகையை கண்டுபிடிப்போம் மற்றும் இதில் Ф என்பதுநிலையானது இவைகள்தான் நிலையான தருவாய் தளங்கள் இவை அலை சமன்பாட்டில் r என்பது ஒரு தளமாகும் மற்றும் இந்த தளத்தில் z constant இதில் z0 நிலையான தளம் எது என்பதை நான் கருத்தில் கொள்கிறேன் இதில் மின்சார புலத்தின் நோக்குநிலை குறிப்பிட்ட வீச்சுடன் x திசையை சொல்லும் மேலும் அந்த வீச்சின் அளவு மாறாது இந்த தொடர்பின் தளத்தின் மீது வீச்சு அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடன் தொடர்புடைய H' புலம் y உடன் H' ஆக இருக்கும் இதனால் E'×H' அலை பரப்புதல் அல்லது ஆற்றல் பரப்புதலின் திசையில் சுட்டிக்காட்டுகிறது மற்றும் மின்சார புலத்துடன் ஒப்பிடும்போது இந்த காந்தப்புலத்தின் வீச்சு உண்மையில் η என்ற காரணியால் குறைக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த அலையின் அதிர்வெண் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் இந்த அலை ஒரு முழுமையான மின்காந்த அலை அல்லது ஒளி என்ற பொருளில் z அச்சுடன் பரப்புகிறது ஏனென்றால் ஒளியை மின்காந்த அலை z அச்சுடன் பரப்புவதாக நாம் கருதுவோம் x அச்சுடன் இயங்கும் ஒரு மின்சார புலம் அதில் இருக்கும் மேலும் காந்தப்புலத்திற்கான தொடர்புடைய திசை y அச்சில் உள்ளது இதனால் x குறுக்கு y உங்களுக்கு அலை பரவலின் திசையை வழங்கும் நான் பொதுவாக சொல்வது என்னவென்றால் எந்தவொரு பொது அச்சிலும் அலை பரவுகிறது சரி அது ஒரு குறிப்பிட்ட திசையில் பரப்புகிறது எனவே இந்த திசையை ஒரு திசை வெக்டர் கொடுத்து அல்லது பரப்புதல் வெக்டர் கொடுப்பதன் மூலம் விவரிக்கிறோம் K' என்பது பரவல் வெக்டர் vector r நான் ஒரு தளத்தை உதாரணத்திற்கு எடுத்துக் கொண்டால் அதில் r என்பது ஒரு நிலை வெக்டர் ஆகும் k' r என்பது கட்டம் அது நிலையானதாக இருக்கும் எல்லா புள்ளிகளையும் குறிக்கிறது பின்னர் இந்த தளத்தில் மின்காந்த அலையை குறிக்கிறோம் எனவே இந்த மின்சார புலம் ஏதோ ஒரு திசையில் இயக்கப்பட்டிருக்கிறது என்று கருதி குறிப்பிட்ட வீச்சு E0 மற்றும் அதிர்வெண் உள்ளது இருப்பினும் இது ஒரு பொதுவான திசையில் k' பயணம் செய்கிறது எனவே இதை r என்று எழுதலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு z மற்றும் x தளத்தில் பரவுகின்ற அலையை கருத்தில் கொள்ளுங்கள் இது 45ᵒ கோணத்தில் z அச்சைப் பொறுத்து பரவுகின்றது எனவே எனது k வெக்டர் என்னவாக இருக்கும் k வெக்டர் k வெக்டர் அளவு k ஆல் வழங்கப்படுகிறது வெக்டர் k' k cos 45° z ¿ k sin 45° x எனவே இது அடிப்படையில் இது அலை √2 பரப்புதலின் திசையை விவரிக்கிறது எனவே மின்சார புலத்தின் திசை என்னவாக இருக்கும் மின்சார புலம் இதற்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் எனவே தள அலைகளில் மின்சார புலம் செங்குத்தாக இருக்க வேண்டும் இது மின்சார புலத்தின் திசை என்று சொல்லலாம் காந்தப்புலத்திற்கு என்ன நடக்கும் இது ஒரு சீரான வெற்று அலையை உருவாக்குவதற்கு காந்தப்புலம் k' வெக்டர் மற்றும் E' வெக்டர் ஆகிய இரண்டிற்கும் செங்குத்தாக இருக்க வேண்டும் இது ஒரு பரவலான திசை மற்றும் மின்சார புல வெக்டர் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட அலை ஒரு நிலையான வடிவங்களின் தளம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மின்சாரத் புலத்தால் வழங்கப்படுகிறது இது k மற்றும் செங்குத்தாக இருக்கும் அந்த தளம் மற்றும் காந்தப்புலத்தில் மின்சார புலம் மற்றும் k' வெக்டர் இரண்டிற்கும் செங்குத்தாக இருக்கும் அது தளம் குறுக்குவெட்டு தளத்தின் குறுக்குவெட்டு மின்காந்த அலை என அழைக்கப்படுகிறது எனவே இது குறுக்குவெட்டு மின்காந்த அலை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு அலைக்கான மின்சார புலத்தை இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டால் விவரிக்க முடியும் என்பதை நீங்கள் விவரிக்கிறீர்கள் இங்கு e the திசையில் E அலகு வெக்டராக இருக்கும் E க்கான திசைக்கு K செங்குத்தாக உள்ளது X மற்றும் y ஒருங்கிணைப்பு அமைப்பான எங்கள் ஒருங்கிணைப்பு அமைப்பில் இந்த மின்சார புலம் E இரண்டு கூறுகளைக் கொண்டிருக்கும் E உடன் அலகு வெக்டர் இருக்கும் அலகு வெக்டர் என்றால் அது -z திசையில் ஒரு கூறு இருக்கும் ஏனெனில் நீங்கள் அதன் மின்சார புலத்தை -z மற்றும் x ஆக பிரிக்க முடியும் ஆகையால் மின்சாரத் புலத்தில் உள்ள அலகு வெக்டர் உடன் இருக்கும் -ẑx̂ இங்கு இது 45ᵒ ஆகும் எனவே இது 1√2 ஆக இருக்கலாம் இல்லையெனில் அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாக இருக்கும் ஆனால் முக்கியமான புள்ளி திசை அலகு வெக்டர் E x ẑx ẑ உடன் உள்ளது ஏனென்றால் நாம் 45ᵒ என்று கருதுகிறோம் அதனால் √2 இன் அத்தியாவசிய புள்ளியாகும் இருப்பினும் நான் சொன்னது போல் ஆப்டிகல் ஃபைபர் பரவலைப் பெறுவதே குறிக்கோள் எனவே இப்போது அலை சமன்பாட்டின் இந்த மதிப்பாய்வைப் பற்றி பேசுவோம் பின்னர் அத்தகைய அலை ஒரு குறிப்பிட்ட எல்லையைத் தாக்கும் போது என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி பேசுவோம் அது ஒரு ஊடகத்திலிருந்து செல்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஊடகத்திற்கு எனவே 4 வெக்டர் அளவுகள் அல்லது வெக்டர் புலம் அளவுகள் E' D' H' மற்றும் B' உள்ளன என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் மேலும் மின் புலம் E' அலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது முழு பிராந்தியமும் சில அளவுருக்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது மற்றும் வேறுபட்ட μ ε மற்றும் σ இது கடத்துத்திறன் மற்றும் இதற்குக் கீழே μ σ மற்றும் by வகைப்படுத்தப்படுகிறது இது வேறுபட்டது எனவே நீங்கள் ஒரு பிராந்தியத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் என் கை ஒருவித வரையறுக்கப்பட்ட மற்றும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதால் என்னால் உங்களுக்குமுழுமையாகக் காட்ட முடியவில்லை ஆனால் என் கை முடிவிலிக்கு எல்லா வழிகளிலும் நீட்டுகிறது என்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் எனவே இது ஒரு தளம் போன்றது இது எல்லையற்ற வழியை நீட்டிக்கிறது மற்றும் ஒரு மின்சார புலம் உள்ளது அது ஏதோ ஒரு திசையில் பரவலாக பரவுகிறது என்பது ஒரு பொருட்டல்ல ஆனால் மின்சார புலம் E இந்த திசையில் உள்ளது எனவே பிராந்தியத்தில் மின்சார புலம் Eமேக்ஸ்வெல் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது இந்த குறிப்பிட்ட திசையால் சமன்பாடு வழங்கப்படுகிறது இந்த மின்சார புலத்திற்கு என்ன நடக்கும் என்பது கேள்வி எனவே இந்த திசையில் ஒரு மின்சார புலம் இருந்தால் இப்போது நான் அதை எடுத்துக்கொள்வது தன்னிச்சையாக தெரியும் இரண்டாவது பிராந்தியத்தில் இந்த மின்சாரத் புலத்திற்க்கும் இந்த ஒரு உறவு இருக்கிறது இதே போல் இந்த D புலத்தில் B' மற்றும் H' புலத்திற்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறதா எனவே இந்த வெக்டர் புலம் அளவுகளில் இந்த உறவுகளைப் புரிந்து கொள்ள எல்லை நிலைகளின் கருத்தை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வது அவசியம் எல்லை நிலைகள் இந்த வழியில் வருகின்றன எனக்கு இரண்டு புள்ளிகள் உள்ளன இரண்டு புள்ளிகளையும் ஒரு நேர் கோட்டில் இணைக்க வேண்டும் இப்போது எனக்கு ஒரு வரி இருக்கும்போது நான் உண்மையில் இந்த இரண்டையும் பிரிக்கும் ஒரு திட்டமாக இருக்கிறேன் அதனால் என்னால் முடியும் உண்மையில் இந்த 2 அளவைப் பிரிக்கும் ஒரு தளம் உள்ளது இது புள்ளி 1 மற்றும் புள்ளி 2 புள்ளியைப் பிரிக்கும் எனது தளம் என்பது பிராந்தியத்தில் உள்ளது இது μ1 ε1 ஆல் வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் தேவைப்பட்டால் σ1 இது கடத்துத்திறன் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் புள்ளி இரண்டு என்பது μ2 ε2 மற்றும் σ2 என்ற பிராந்தியத்தில் உள்ளது இங்கே ஒரு மின்சார புலம் உள்ளது இந்த திசையில் E1 இல் இயக்கப்படும் ஒரு மின்சார புலம் உள்ளது என்றும் சொல்லலாம் இப்போது இவை இரண்டு எல்லைகளிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாகக் காட்டப்பட்டுள்ளன ஆனால் நாம் ஆர்வமாக இருப்பது என்னவென்றால் இந்த மின்சார புல அணுகுமுறை இந்த எல்லையாக சரியானது எனவே இந்த கட்டத்தில் மின்சார புலம் என்னவாக இருக்கும் இது இணையாக இருக்கும் அல்லது அது உண்மையில் நான் எழுதிய அதே மின்சாரத் புலமாக இருக்கும் எனவே இது எளிமைக்காக நான் கருத்தில் கொண்டுள்ள புள்ளியாகும் இது தொலைதூர புள்ளிகளைக் காண்பிப்பதன் மூலம் நான் தொடங்கினேன் ஆனால் எல்லையில் என்ன நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் முடிந்தவரை எல்லைக்கு அருகில் உள்ள இந்த புள்ளிகளைக் கருத்தில் கொள்வேன் மின்சார புலத்திற்கு என்ன நடக்கும் E2 மின்சார புலம் E2 இந்த குறிப்பிட்ட திசையில் வெளியே வரும் இப்போது E1 க்கும் E2 க்கும் ஒரு உறவு இருக்கிறதா இந்த மின்சாரத் புலத்தை அதன் டேன்ஜெண்ஷியல் மற்றும் இயல்பான கூறுகளின் அடிப்படையில் எழுதலாம் என்பதை முதலில் கவனிக்கவும் இதேபோல் இதை எழுத முயற்சி செய்யலாம் எனவே இது டேன்ஜெண்ஷியல் மற்றும் இயல்பான கூறுகளின் அடிப்படையில் எழுதப்படலாம் டேன்ஜெண்ஷியல் இப்போது நம்மிடம் இருப்பது கீழே உள்ள சமன்பாடு ஆகவே மேக்ஸ்வெல் சமன்பாட்டை நீங்கள் திரும்பிப் பார்த்தால் துரதிர்ஷ்டவசமாக நான் வைத்திருக்கும் சமன்பாடு தான் இதுதான் மின் மின் புலம் E க்கு நான் வைத்திருக்கும் ஒரே சமன்பாடு எனவே நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் மொத்த மின் புலம் எவ்வாறு என்பதை புரிந்து கொள்ள இந்த சமன்பாட்டை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அந்த சிக்கல் மிகவும் தெளிவாக இல்லை ஏனென்றால் இப்போது இந்த சமன்பாட்டை எல்லையால் பிரிக்கப்பட்ட புள்ளிகளுக்கு மதிப்பீடு செய்வோம் இந்த எல்லை நிலைமையை நாம் மீண்டும் வரைவோம் இது என்னிடம் இருக்கும் எல்லை எனவே உயரம் மிகச் சிறியதாக இருக்கும் ஒரு லூப்பை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் எல்லாவற்றையும் நான் காட்டுகிறேன் என்றாலும் உயரம் மிகவும் பெரியது உயரம் சமச்சீராக இருந்திருக்க வேண்டும் எப்படியிருந்தாலும் உண்மையில் பரவாயில்லை எனவே இந்த உயரம் h2 இங்கே h2 h2 இந்த லூப் நீளம் l எனவே இது பகுதி 1 இது பகுதி 2 ஆகும் இப்போது நீங்கள் இதற்கு மின்சார புலம் E dl வெளிப்பாட்டைப் பயன்படுத்தினால் உங்களிடம் ஒரு மின்சார புலம் இருந்தது இது இந்த வழியில் இயக்கப்பட்டிருக்கிறது எனவே இதை நீங்கள் சாதாரணமாகவும் 2 பகுதிகளாக பிரிக்கிறார்கள் இந்த சுழற்சியைச் சுற்றிச் செல்வோம் லூப்பிற்கான திசையைத் தேர்ந்தெடுப்போம் இந்த குறிப்பிட்ட வழியில் லூப் பயணிக்க வேண்டும் என்று சொல்லலாம் எனவே நான் இந்த லூப் வழியாக செல்லும்போது லூப்பின் இந்த பகுதி பகுதி 1 இல் உள்ளது இந்த பகுதி பகுதி 2 இல் உள்ளது இரண்டு பகுதிகள் உள்ளன எனவே இந்த பகுதிகளை 1 2 3 மற்றும் 4 பிரிவுகளாக லேபிளிடலாம் எனவே நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது இடது புறம் என்ன பிரிவு 1 நீங்கள் பெற்ற டேன்ஜெண்ஷியல் கூறு எதுவாக இருந்தாலும் Et1L முதல் பிரிவின் விளைவாக இருக்கும் என்பதால் இதை அழைப்போம் இந்த லைன் மின்சார புலத்தின் ஒருங்கிணைப்பு Et1L ஆக இருக்கும் பிரிவு 2 உடன் ஒருங்கிணைந்ததைப் பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும் பிரிவு இரண்டில் நன்கு ஒருங்கிணைந்த இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட வேண்டும் இங்கே நீங்கள் En1h2 மற்றும் இங்கே மேலே En2h2 இருக்க வேண்டும் இந்த நிலையில் நான்காவது பிரிவில் உள்ள கூறு என்ன இது -En1h2 ஏனெனில் இவை இரண்டும் எதிர் திசையிலும் இந்த பிரிவில் உள்ள மின்சார புலத்திலும் இருப்பதால் இந்த பிரிவின் பாதி பகுதிகளில் பாதி பகுதிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ரத்துசெய்யப்படும் மற்றும் 3 மற்றும் 4 பிரிவுகளைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இதேபோன்ற காரணத்திற்காக இங்கே மின்சார புலம் En2h2 ஆக இருக்கும் திசை En2h2 ஆக இருக்கும் அல்லது கூறு En2h2 ஆக இருக்கும் இங்கே உங்களிடம் மின்சார புலம் En2 உள்ளது இருப்பினும் இந்த En2h2 மற்றொரு En2h2 உடன் ரத்துசெய்யப்படும் எனவே நீங்கள் பகுதிகள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கிடைமட்ட பகுதிகளை மட்டுமே பாருங்கள் கிடைமட்ட பிரிவுகளுக்கு நீங்கள் மூன்றாவது பிரிவில் இருந்து Et2 என டேன்ஜெண்ஷியல் உறுப்பு கொண்டுள்ளீர்கள் ஏனெனில் இது மின்சார புலப் பகுதியின் 2 மடங்கு l இன் உறுதியான கூறு இது இடது புறம் வலது புறம் என்னவாக இருக்கும் இந்த -δδt ஐ அப்படியே வைத்திருப்போம் இந்த காந்தப் ஃப்ளக்ஸ் அடர்த்தி d ds இன் ஒருங்கிணைப்பால் வழங்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த லூப் சீரானது என்று கருதி உங்களுக்கு கிடைப்பது B மடங்கு பரப்பளவு வழங்கப்படுகிறது Lh ஆல் மற்றும் இது B இன் இயல்பான கூறு மட்டுமே என்று வைத்துக் கொள்வோம் இது வலது புறத்திற்கு பங்களிக்கப்படுகிறது இப்போது நாம் இடது புறம் மற்றும் வலது புறத்தைப் பார்க்கிறோம் எனவே Et1Et2 தோராயமாக இரண்டு பகுதிகளுடன் முடிவடையும் இதேபோல் சாதாரண Dn1 Dn2 ρs மேற்பரப்பு சார்ஜ் இன்டென்சிட்டி இருக்கும் எப்படியிருந்தாலும் நீங்கள் காட்டலாம் நடுத்தரமானது மின்கடத்தா நீங்கள் இதேபோல் Ht1 Ht2ks மேற்பரப்பு மின்னோட்ட அடர்த்தி அல்லது ஷீட் மின்னோட்ட அடர்த்தி மற்றும் இறுதியாக உங்களிடம் Bn1 -Bn2 0 இருக்கும்